நுமெரிகல் சொல்யூஷன்ஆப் ஏ ஒன் டைமென்ஷன் ஷ்ரோடிங்கர் இக்குவேஷன் பார் பௌவுண்ட் ஸ்டேட்ஸ் II எனவே முந்தைய விரிவுரையில் ஒரு பரிமாண ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் எண்முறை தீர்வு பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இது ஒரு குறிப்பிட்ட வகையான ஷ்ரோடிங்கர் சமன்பாடாகும் அங்கு உள்ளாற்றல் சில நியாயமான சிறிய தூரத்தில் செல்கிறது என்று நாங்கள் கூறினோம் இதனால் x0 மற்றும் xL என நான் குறிக்கும் இரண்டு விளிம்புகளிலும் அலை செயல்பாடு அவை இரண்டும் 0 ஆகும் எனவே இது x0 மற்றும் xL உள்ளாற்றலுக்கு இடையில் அலை செயல்பாடு இடையில் எதுவும் இருக்கலாம் ஆனால் அது இரண்டு முனைகளிலும் 0 க்கு செல்கிறது x0 படிவத்தை 00 மற்றும் உடன் தொகையீடு தொடங்கும் இரண்டு முறைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சில பூஜ்ஜியம் அற்ற மதிப்பு xL வரை எல்லா வழிகளையும் ஒருங்கிணைத்து ' போன்றவற்றைத் L0தேர்வுசெய்க அது ஒரு சமநிலை செயல்பாடு நாங்கள் பேசிய மற்ற முறை என்னவென்றால் இந்த படத்தை மீண்டும் x0 xL L0 00 ஆக உருவாக்குகிறேன் மற்ற முறை சமன்பாட்டை ஒருங்கிணைக்கத் தொடங்கியது நான் ஒருங்கிணைப்பதாகக் கூறும்போது x0 முதல் நடுவில் சில புள்ளி x0 வரை எண் ஒருங்கிணைப்பைச் செய்கிறேன் எனவே எங்கோ ஒரு புள்ளியை x0 ஐ நன்றாக தேர்வு செய்கிறேன் எனவே 0x0L எண் 1 எண் 2 சமன்பாட்டை xL இலிருந்து கீழ்நோக்கி ஒருங்கிணைக்க நீங்கள் இடது x0 க்குச் செல்கிறீர்கள் என்று அர்த்தம் மூன்றாவது படி LL மற்றும் RR உடன் பொருந்தியது இடது அல்லது வலதுபுறமாக இருக்கும்போது இந்த தீர்வு எனக்கு L கொடுத்தது இது எனக்கு R கொடுத்தது பின்னர் இரண்டு மடக்கை வழித்தோன்றல்கள் பொருந்தும்போது நான் இதை பொருத்துகிறேன் எனவே முந்தைய விரிவுரையில் இதைத்தான் செய்தோம் இந்த விரிவுரையில் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது x0 மற்றும் xL இல் உள்ளாற்றல் செல்லாத ஒரு பொதுவான வழக்குக்குச் செல்லுங்கள் எனவே நாங்கள் இப்போது பரிசீலித்து வரும் வழக்கு ஒரு பொதுவான உள்ளாற்றல் ஆகும் இது உங்களுக்கு ஒரு யோசனை அளிக்க நீங்கள் செய்தால் இது x மற்றும் நான் V ஐ நிகழ்வுக்கோப்பு செய்கிறேன் எடுத்துக்காட்டாக இது போன்ற வழக்கமான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக இரண்டு பக்கங்களிலும் நேர்கோட்டில் அதிகரிக்கும் திறன் இது V இது x ஆகும் நீங்கள் ஏற்கனவே பார்த்த மற்றொரு எடுத்துக்காட்டு நாங்கள் அதை பகுப்பாய்வு ரீதியாக தீர்த்துள்ளோம் மேலும் இது எங்கள் எண்ணியலான நுட்பங்களைச் சரிபார்க்க ஒரு நல்ல வழக்கு ஆய்வாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஹார்மோனிக் ஆஸிலேட்டர் உள்ளாற்றல் 12kx2 இந்த எல்லா நிகழ்வுகளிலும் என்ன நடக்கப் போகிறது என்றால் அலை செயல்பாடு ஆழமான உள்ளாற்றல் இடத்தின் அருகே குவிந்துவிடும் மேலும் x அச்சுடன் நீங்கள் வெகுதூரம் செல்லும்போது 0 க்குச் செல்லும் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கிறது என்பது x→±∞→0 ஆகும் எண்ணியலான நோக்கங்களுக்காக வேறுவிதமாகக் கூறினால் x ஒரு பெரிய மதிப்புக்குச் செல்வதால் ஏன் எண்ணாக என்னால் முடிவிலிக்குச் செல்ல முடியாது என்று சொல்லலாம் முந்தைய விரிவுரையில் நாம் ψ→0 என்று கருதிய L L என்ன L பெரியதாக மாறும் என்பதால் இதை சற்று வித்தியாசமாக வைக்கிறேன் இதை அடுத்த ஸ்லைடில் சித்திரமாக காண்பிக்கிறேன் எனவே நாம் கருத்தில் கொள்வது என்னவென்றால் அலை செயல்பாடு தொலைவில் 0 ஆக இருப்பதால் ஒரு உள்ளாற்றல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த இரண்டு புள்ளிகளிலும் ψ0 மற்றும் ψ0 என்று சொல்வோம் பின்னர் அது இடையில் ஏதாவது செய்கிறது சாராம்சத்தில் நான் சொல்வது என்னவென்றால் நான் இங்கே எல்லையற்ற தடையை வைக்கிறேன் நான் L குறித்து கவனமாக இருக்க வேண்டும் இதற்கிடையில் என்ன உள்ளாற்றல் இருந்தாலும் இது L என்று சொல்லலாம் இது L L போதுமான அளவுள்ளது எனவே மிகவும் சிறியதாகிவிட்டது 10 6 10 7 அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசையை நீங்கள் சிறியது என தீர்மானிக்க வேண்டிய ஒன்றாகும் நீங்கள் L சிறியதாக மாற்றினால் உங்கள் எண்ணியல் பதிலில் L ஐ சிறியதாக மாற்றிய எண்ணியல் பதிலைப் பெறுவீர்கள் நிச்சயமற்ற கொள்கையிலிருந்து நான் L சிறியதாக மாற்றினால் இயக்க ஆற்றல் அதிகரிக்கும் என்பதை நான் அறிவேன் எனவே பெறுவதற்கான ஆற்றல் சமநிலை சற்று பெரியதாகிவிடும் எனவே உங்கள் நிரலுடன் விளையாடுவதற்கு உங்கள் ஒருங்கிணைப்பைச் செய்யும்போது L சிறியதாக ஆக்கி பின்னர் அதை அதிகரிக்கத் தொடங்குங்கள் மேலும் ஆற்றல் சமநிலை மதிப்பு குறைந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இப்போது ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை ஒருங்கிணைப்பதற்கான இந்த அறிமுகத்துடன் மிகவும் எளிதானது நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது ஒரு அர்த்தத்தில் நான் என்ன செய்தேன் என்பது நான் ஒரு பெரிய L ஒரு பெரிய L எடுத்துள்ளேன் எனவே நான் ஒரு பெரிய எல்லையற்ற பெட்டியை எடுத்துள்ளேன் இடையில் உள்ளாற்றல் என்ன செய்தாலும் பரவாயில்லை நடுவில் எங்கோ என் x0 உள்ளது எனவே முந்தைய சொற்பொழிவில் நாங்கள் செய்ததைப் போலவே நான் இதிலிருந்து ஒருங்கிணைக்கத் தொடங்கலாம் எனது ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை ஒருங்கிணைத்து அலை செயல்பாடு 0 வில் இருந்து மற்றொரு க்கு செல்வதை உறுதிசெய்யலாம் அல்லது முறை இரண்டு இல் இருந்து ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கலாம் இல் இருந்து ஒருங்கிணைக்க ஆரம்பித்து நடுவில் எங்காவது தொடர்ச்சியாக இருப்பதை உறுதிசெய்ய முடியும் நாங்கள் இப்போது எங்கள் கணினியை ஒரு பெரிய பெட்டியில் இணைக்கப் போகிறோம் இது x0 மற்றும் நான் இரண்டு முறைகள் கொண்டுள்ளேன் அதில் ஒன்று நான் சொன்னது போல் L0 இங்கிருந்து தொடங்கி ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கலாம் மற்றும் ψ ஆனது 0 க்குச் செல்லும்போது அவை இரண்டும் 0 ஆகும்போது உங்கள் ஐகேன் செயல்பாட்டை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் நான் செய்யக்கூடிய மற்ற விஷயம் L இதை ஒருங்கிணைக்கத் தொடங்குவது L இங்கிருந்து ஒருங்கிணைக்கத் தொடங்குங்கள் எங்கோ நடுவில் வலது புறத்தில் இருந்து ஒருங்கிணைக்கத் தொடங்குங்கள் மற்றும் எங்காவது நடுத்தர ஈடாக எப்போது தொடர்ச்சியாக இருக்கிறதோ நாம் ஐகேன் மதிப்பு மற்றும் ஐகேன் செயல்பாடு கண்டறிந்தோம் எனவே பொது உள்ளாற்றலுக்கான இந்த ஒரு பரிமாண ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டில் தீர்க்கக்கூடியது இதுதான் இப்போது சில குறிப்பீடுகள் உள்ளன அதையே நான் வலியுறுத்த விரும்புகிறேன் எனவே நான் முதல் முறை மூலமாக சென்றால் இது x L ψ0 இலிருந்து தொடங்கி xL மற்றும் L0 வரை எல்லா வழிகளிலும் சென்றால் நீங்கள் அதைக் கண்டுபிடிப்பீர்கள் இப்போது இதை சித்திர ரீதியாகக் காண்பிப்பேன் அலை செயல்பாடு 0 முதல் தொடங்கி அது செய்ய வேண்டியவை அனைத்தும் கீழே வரும் வரையில் ஆகும் எனவே அது 0 க்குப் போவது போல பின்னர் அது பெருகத் தொடங்கும் இது கீழே வந்து இதைச் செய்யலாம் எனவே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் 0 க்குச் செல்வதை விட பெரிய x ஒரு அலை செயல்பாட்டிற்குச் செல்வதால் சரியான ஐகேன் மதிப்புக்கு கூட அது பெருகத் தொடங்குகிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணம் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டி 22mVψEψ இருந்து x ஐ x→∞ கண்டுபிடிக்கலாம் என்பதை eαx அல்லது e αx ஆகக் காணலாம் நாம் பிரச்சினையை கையால் தீர்க்கும்போது நாம் சிதைவுறும் தீர்வான e αxஐ தேர்ந்தெடுப்பதை உறுதிசெய்கிறோம் நான் அதை எண்ணியல் ரீதியாக தீர்க்கும்போது எப்போதும் சில பிழைகள் எட்டிப் பார்க்கின்றன எனவே இரண்டாவது தீர்வும் அது படத்தில் வரத் தொடங்குகிறது நீங்கள் பெரிய மற்றும் பெரிய x க்குச் செல்லும்போது அது 0 க்குச் செல்ல வேண்டிய உண்மையான தீர்வில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்குகிறது எனவே இதைப் பெறுவீர்கள் இதைத் தவிர்க்க நாம் எப்போதும் இரண்டாவது முறையைப் பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே முறை இரண்டு அதாவது நீங்கள் x L இல் இருந்து ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறீர்கள் பின்னர் நீங்கள் xL இல் இருந்து ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறீர்கள் பின்னர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளிகளைச் சேர்க்கவும் x 0 அது 0 ஆக இருக்க தேவையில்லை அது நீங்கள் விளையாடும் முன்னொட்டு புள்ளியாக இருக்க தேவையில்லை சுற்றிப் பார்த்தால் இது மிகவும் பொருத்தமான புள்ளி என்று நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள் ஏன் இது மிகவும் பொருத்தமானது என்று நான் சொன்னேன் என்பது ψ→0 மிகச் சிறிய இடமாகத் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நல்ல புள்ளியாக இருக்காது எல்லை நிபந்தனையுடன் பொருந்துவதற்கு தேர்வு செய்ய இது ஒரு நல்ல புள்ளியாக இருக்காது எனவே நீங்கள் இப்போது ஒரு பொருத்தமான புள்ளியைத் தேர்வு செய்கிறீர்கள் அதற்காக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் பொருந்த வேண்டும் பின்னர் உங்கள் பதிலைப் பெறுவீர்கள் எனவே நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உந்துகிறேன் மற்றும் மீதமுள்ள முறை முந்தைய விரிவுரையைப் போலவே உங்கள் ப்ரோக்ராம் உடன் முதல் முறை மற்றும் இரண்டாவது முறை இரண்டையும் பயன்படுத்தி செய்யுங்கள் மேலும் நீங்கள் எதைப் பெறுகிறீர்கள் என்பதைப் பாருங்கள் நீங்கள் சிறந்த புரோகிராமர் பயிற்சி செய்தீர்கள் என்றால் சிறந்த ஷ்ரோடிங்கர் சமன்பாடு தீர்வைப் பெறலாம் இந்த இரண்டாவது முறை என்பது உங்களுக்கு ஒரு பதிலைத் தருகிறது அங்கு தீர்வுக்கான இந்த சிக்கல்கள் உங்களிடம் இல்லை இப்போது நீங்கள் எப்போதுமே சமச்சீரைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் எண்ணிக்கையில் சிக்கல்களைத் தீர்க்கலாம் சிக்கலின் சமச்சீர்மையைப் பயன்படுத்துவதன் மூலம் முயற்சியைக் குறைக்கலாம் எனவே எதையாவது உள்ளாற்றலை மாற்றுவதன் மூலம் x0 பற்றி எனது உள்ளாற்றல் சமச்சீரை உருவாக்க முடியும் என்று வைத்துக்கொள்வோம் இது சமச்சீராக இல்லாவிட்டால் நீங்கள் அதை 0 ஐ நோக்கி மாற்றி சமச்சீராக மாற்றினீர்களா என்று பாருங்கள் தீர்வு ஒன்று சமச்சீர் அல்லது அது சமச்சீர் எதிர்ப்பு என்று எனக்குத் தெரியும் எனவே இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய முடியும் என்பது x L முதல் சமன்பாட்டை ஒருங்கிணைக்கத் தொடங்கி x0 இல் எண் 10 மற்றும் x0 இல் பூஜ்ஜியமற்றதா என்பதைச் சரிபார்க்கவும் அப்படியானால் நீங்கள் ஐகேன் செயல்பாட்டை கண்டறிந்தீர்கள் மற்றும் இது சமச்சீர் ஐகேன் செயல்பாடு ஆகும் x L இல் இருந்து x0 வரை ஒருங்கிணைப்பதைத் தொடங்கவும் x 0 இல் ≠0 மற்றும் x0 இல் ψ 0 என்பதை சரிபார்க்கவும் பின்னர் நீங்கள் எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாட்டைக் கண்டறிந்துள்ளீர்கள் இது ஒரு எதிர்ப்பு சமச்சீர் அலை செயல்பாடு எனவே சாத்தியக்கூறுகள் சமச்சீராக இருந்தால் அலை செயல்பாட்டின் இந்த சமச்சீர்நிலையை நீங்கள் பாதி வழியில் ஒருங்கிணைக்க பயன்படுத்தலாம் பின்னர் உங்கள் அலை செயல்பாட்டை எடுக்கலாம் பின்னர் மறுபுறம் நீங்கள் எதைப் பொறுத்தவரையில் சமச்சீர் அல்லது எதிர்ப்பு சமச்சீர் ஆகும் என்பதை கண்டறிந்துள்ளனர் எனவே இப்போதிருந்து நான் செய்யும்படி கேட்டுக்கொள்வது நிறைய சிக்கல்களைத் தேர்ந்தெடுப்பது உங்கள் ப்ரோக்ராம் எழுதுங்கள் உங்கள் மென்பொருளை பதிவிறக்கம் செய்ய விரும்பினால் உங்களுக்குத் தெரிந்த வேறுபட்ட சமன்பாடு ஒருங்கிணைப்பாளர் வடிவம் குறித்து இணையத்தில் என்ன கிடைக்கிறது அதை பெறவும் ஆனால் மீதமுள்ளவை நீங்கள் செய்ய வேண்டும் செய்யுங்கள் நீங்கள் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் அது உங்களை ஒரு நல்ல புரோகிராமராக மாற்றும் எனவே இந்த விரிவுரையை முடிக்க ஒரு பொதுவான 1 D ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்க்க எண்ணிக்கையில் கணினியை பெரிய எல்லையற்ற உள்ளாற்றல் பெட்டியில் வைக்கவும் இதன் மூலம் நான் இப்போது பெரிய L மற்றும் L மற்றும் L→∞ கொண்ட அமைப்பு பெட்டியில் செல்லப் போகிறேன் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இங்கே எங்கோ உள்ளது எனவே இந்த பெட்டி எல்லையை நீங்கள் அடைந்து முந்தைய விரிவுரையில் செய்ததைப் போல சிக்கலைத் தீர்க்கும் போது அலை செயல்பாடு திறம்பட மிகச் சிறியதாகி வருகிறது மூன்றாவதாக இது முக்கியமானது x0 பற்றி சமச்சீராக இருந்தால் சிக்கலைத் தீர்ப்பதற்கான முயற்சியை ஒருவர் குறைக்க முடியும் x0 இல் எல்லை நிபந்தனையைப் பயன்படுத்துவதன் மூலம் x0 இல் ψ 0 ≠0 அல்லது ψ≠0 0 என்ற உண்மையைப் பயன்படுத்துவதன் மூலம் இதை எழுதுகிறேன் இது ஒரு பொதுவான உள்ளாற்றலுக்கான ஒரு பரிமாணத்தில் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் எண்ணியல் தீர்வு குறித்த விரிவுரையை முடிக்கிறது